கடைசி விரிவுரையில் நாம் சில ஃபங்க்ஷன்களின் மதிப்புகளையும் கண்டுபிடித்தோம் இப்பொழுது சில வேறுபட்ட கணக்குகளை பார்க்கலாம் நமக்கு f கீழ்கண்டவாறு வரையறுக்கப்படுகிறது fx1 x≤1 0 x1 எந்த முடிவு நமக்கு கிடைக்கிறதோ அதை உபயோகித்து இதன் மதிப்பை நாம் கண்டுபிடிக்க முயற்சி செய்யப் போகிறோம் 0sin cos λx dλ கொடுக்கப்பட்ட ஃபங்க்ஷன் யை நாம் கீழ்கண்டவாறு மாற்றி எழுதப் போகிறோம்

மற்றவற்றில் 0 ஆக இருக்கும்

இப்பொழுது மற்றுமொரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்ளலாம் இதில் e at2ன் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம்மை கண்டுபிடிக்க முயற்சி செய்யப் போகிறோம் ஃபோரியர் கொசைன் டிரான்ஸ்ஃபார்ம்மின் வரையறையில் இருந்து நமக்கு கிடைக்கப் பெறுவது Fce at22 0e at2cos αt dtI say ன் இருபுறமும் நாம் வைப் பொருத்து டிஃபரன்ஷியேட் ஆக எடுத்துக்கொள்ள வேண்டும்

இரண்டாவது பகுதியில் இருந்து நமக்கு கிடைப்பது dIdα 2aI மேலே உள்ள ஆர்டர் 1 உள்ள ODEக்கு நாம் நேரடியாக தீர்வு கண்டு பிடிக்கலாம் Ice 24a இங்கே C என்பது இண்டெகரேஷன் இதன் மதிப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் α0ஆக இருக்கும் போது லிருந்து நமக்கு கிடைப்பது I02 0e at2dt atz மற்றும் dt1adz என்று மேலே உள்ள இன்டெக்ரல்லில் உபயோகப்படுத்தினால் நமக்கு கிடைக்கப் பெறுவது I02a 0e z2dz 0e z2dz2∴I012a என்று நமக்கு தெரியும் α0 என்று ல் எடுக்க வேண்டும்

மற்றும் ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்ளலாம் இதில் e t2ன் இன்வர்ஸ் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இப்பொழுது இதைப் பார்க்கலாம்

நமக்கு e v22αx2t இதன் ஃபோரியர் டிரான்ஸ்ஃபார்ம் கண்டுபிடிக்க வேண்டும்

அதில் வேறுபட்ட நுணுக்கங்களையும் செயல்முறைகளையும் உபயோகப்படுத்தினோம் மற்றும் நிறைய ஃபங்க்ஷன்களின் மதிப்புகளை கண்டறிந்தோம்